சென்ற வகுப்பில் நாம் Fresnel மண்டல தகடு சோதனையின் கோட்பாட்டை பற்றி பார்த்தோம் இன்று நான் அந்த சோதனையை உங்களுக்கு IIT Kharagpur இயற்பியல் துறையின் ஒளியியல் ஆய்வகத்தில் உங்களுக்கு செய்து காண்பிக்க போகிறேன் இதுதான் மண்டல தகடு சோதனைக்கான அமைப்பாகும் இதுதான் மண்டல தகடு ஆகும் இதை நான் முன்பே உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் இதனை நான் இந்தத் தாங்கியில் பொறுத்துகிறேன் இப்போது சோதனை இவ்வாறு செய்வது என்பது பற்றி பார்ப்போம் முதலில் ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் இந்த மண்டல தகட்டின் மேல் விழும் இந்த மண்டல தகட்டின் அடுத்தடுத்த மண்டலங்கள் முடக்கப்படும் எனவே இது குவி லென்ஸ் போல செயல்படும் ஆனால் இந்த குவி லென்சுக்கு பல குவியப் புள்ளிகள் இருக்கும் அதாவது பல குவிய தூரங்கள் இருக்கும் இது குவி லென்ஸ் போல செயல்படுவதால் ஒளி இதனுள் புகுந்து குவிய புள்ளியில் பிம்பத்தை உருவாக்கும் மண்டல தகட்டினால் பிம்பம் பல்வேறு புள்ளிகளில் குவிக்கப்படும் ஏனெனில் அதற்கு பல குவிய தூரங்கள் இருக்கும் எனவே இந்த சோதனையை இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் முதலில் மண்டல தகட்டின் மேல் இணை கதிர்கள் விழ வைக்க ஒரு அமைப்பு தேவை அடுத்தது இரண்டாவது பகுதி அதன் எதிர்பக்கத்தில் உருவாகும் பிம்பத்தின் குவிய தூரத்தைக் கண்டறிவதாகும் நான் இதன் குவிய தூரத்தை கண்டறிய வேண்டும் ஆனால் இதன் கோட்பாட்டின்படி இதற்கு குவிய தூரம் ஒன்று அல்ல பலவாகும் எனவே சோதனையிலும் அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே அதற்கு பல குவிய புள்ளிகள் கிடைக்கிறதா என்பதை நாம் சோதித்துக் கண்டறிய வேண்டும் அப்படிக் கிடைத்தால் அவற்றின் அளவுகளை நாம் கண்டறியவேண்டும் எனவே வேறுபட்ட m மதிப்புகளுக்கு குவிய தூரத்தை கண்டறிய வேண்டும் இது லேசர் விளக்கு பொதுவாக லேசர் ஒற்றை நிற ஒளி கதிர்களை கொண்டிருக்கும் மேலும் அவை இணை ஒளிக்கதிர்களை பெற்றிருக்கும் ஆனால் இந்தக் கதிர்களுக்கும் விரிகை உள்ளது இந்த சோதனையில் பொருளின் தொலைவை கண்டறிவதை தவிர்ப்பதற்காக நாம் இணை கதிர்களை கொண்டு இச்சோதனை செய்கிறோம் எனவே இந்த இணை கதிர்கள் மண்டல தகட்டின் மேல் விழும் இந்த லேசர் ஒளி விளக்கு மற்றும் மண்டலத்திற்கு இடையில் மூன்று தாங்கிகள் உள்ளன இந்த மூன்று தாங்கிகளிலும் லென்ஸ்கள் பொருத்தப்பட்டுள்ளன நீங்கள் இந்த லென்ஸ்களை உற்று நோக்கினால் இதில் அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளது காணலாம் முதல் லென்ஸில் plus 20மி மீ எனக் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது குவி லென்ஸ் ஆகும் இதன் குவிய தூரம் 20மி அடுத்த லென்ஸில் minus 50 மி மீ எனக் குறிப்பிடப் பட்டுள்ளதை காணலாம் அப்படியானால் இது 50 மி மீ குவியத் தூரம் உள்ள குவி லென்ஸ் ஆகும் மூன்றாவதாக 100 மில்லி மீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ் பொருத்தப்பட்டுள்ளது இந்த மூன்று லென்சுகளின் தொகுப்பு இணை கதிர்களை உருவாக்குகின்றன இந்த மூன்று லென்ஸ்களும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று லென்ஸ்களும் இணைந்து உருவாக்கும் இணை கதிர்கள் மண்டல தகட்டின் மேல் விழும் இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் இந்த அமைப்பை புரிந்து கொள்வது உங்களுக்கு எளிதாக இருக்கும் நான் ஒவ்வொரு பாகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன் படத்தில் இங்கே லேசர் விளக்கை நீங்கள் காண்கிறீர்கள் அடுத்து இருப்பது 20 மில்லி மீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் குவிய தூரம் உள்ள குவி லென்ஸ் L1 ஆகும் இதனை அடுத்து இருப்பது 50 மில்லி மீட்டர் அல்லது 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குழி லென்ஸ் L2 ஆகும் இங்கே ஒரு அளவுகோல் உள்ளது இந்த அளவுகோலின் 0 செ மீல் லேசர் விளக்கை பொருத்துவோம் அடுத்து லென்ஸ் தாங்கி L1யை பொறுத்துவோம் இதனை நான் 15 6 சென்டி மீட்டரில் பொருத்துகிறேன் L2 தாங்கியை 21 2 சென்டி மீட்டர் என்ற அளவில் பொருத்துகிறேன் இப்போது இவற்றிற்கிடையே உள்ள இடைவெளி தோராயமாக 5 6 சென்டிமீட்டர் ஆகும் மூன்றாவது லென்சை 29 7 சென்டிமீட்டர் அளவில் பொருத்துகிறேன் இந்த இரு லென்ஸ்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி 8 5 செ மீ ஆகும் இந்த லென்சுகளின் குவிய தூரம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது l3 லென்ஸ் தாங்கியின் மறுபறத்திலிருந்து நமக்கு இணை கதிர்கள் கிடைக்கும் இதனை அடுத்து மண்டல தகடு உள்ளது லேசர் விளக்கில் இருந்து வரும் இணை கதிர்கள் மண்டல தகட்டில் விழும் அது முடிவிலா தொலைவில் இருந்து வரும் கதிர்களை ஒத்து இருக்கும் அது ae0 ஆகும் எனவே இந்த லென்ஸ் தொகுப்புகள் இணை கதிர்களை உருவாக்குவதற்காகும் அடுத்து மண்டல தகட்டில் என்ன நிகழும் என்பதை உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன் ஒளிக்கதிர்கள் மண்டலத்தில் விழுந்தவுடன் அங்கு விளிம்பு விளைவு ஏற்படும் அதனால் அதன் மறுபுறத்தில் நமக்கு விளிம்பு விளைவு பாங்கு கிடைக்கும் இந்த பிம்பத்தை பிடிக்க ஒரு வெள்ளைத் தாளை வைக்கிறேன் இப்போது விளிம்பு விளைவு பாங்கத்தின் மத்தியில் ஒளி அடர்த்தி மிகுந்த சிவப்பு புள்ளியை காண்கிறோம் ஆனால் இதனை காண்பது மிக சிரமமாக உள்ளது திரை மத்தியில் ஒரு ஒளி பங்கு கிடைக்கிறது அதன் மத்தியில் அதிக அடர்த்தி கொண்ட புள்ளி கிடைக்கிறது ஒளிஅடர்த்தி மிகுந்த பிம்பங்கள் அடுத்தடுத்த தொலைவுகளில் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன இந்தப் பாங்கம் மத்தியில் உள்ள புள்ளியில் அடர்த்தி மிகுந்த ஒளி கிடைக்கிறது ஒளிக்கதிரின் பெரும்பகுதி மையத்தில் குவிந்துள்ளது இப்போது இந்த திரையில் நீங்கள் விளிம்பு விளைவு பாங்கம் காண்கிறீர்கள் பொதுவாக விளிம்பு விளைவு பாங்கம் இருள் மற்றும் ஒளிர்வு வளைவுகளை அடுத்தடுத்து கொண்டிருக்கும் ஆனால் ஆனால் நம் நோக்கம் மண்டல தகட்டின் குவிய புளியைக் கண்டறிவதாகும் குவிய புள்ளி வெவ்வேறு அளவுகளில் இருக்கும் நாம் அவற்றை கண்டறிய வேண்டும் அதாவது நாம் மண்டல தகட்டின் குவியத் தூரத்தை கண்டறிய வேண்டும் இங்கே நான் காகித திரையை நகர்த்தும் போது எனக்கு வெவ்வேறு குவிய புள்ளிகள் வெவ்வேறு தொலைவுகளில் கிடைக்கலாம் இங்கே ஒன்றாவது குவிய புள்ளி இங்கே 2வது அடுத்து மூன்றாவது என குவிய புள்ளிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் ஆனால் அவை சரியாக எங்கே உள்ளது என்பதை தான் நாம் கண்டறிய போகிறோம் அதாவது நான் vயின் தொலைவை கண்டறிய போகிறேன் 1 by a plus 1 by b or 1 by u plus 1 by v இந்த சூத்திரத்தில் பயன்படுத்தும் v v என்பது பிம்பத்தின் தொலைவு ஆகும் இங்கே பொருள் முடிவிலா தொலைவில் உள்ளது எனவே நாம் பிம்பத்தின் தொலைவை கண்டறிய வேண்டும் மையத்தில் அடர்த்தியாக ஒளி குவியும் பிம்பத்தின் அமைவிடத்தை நான் கண்டறிந்து விட்டால் அதுதான் குவிய புள்ளி ஆகும் அதன் தொலைவுதான் மண்டல தகட்டின் குவியத் தூரம் ஆகும் அது கிட்டத்தட்ட இந்த இடைவெளியில் கிடைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் பல குவிய புள்ளிகள் இருக்கலாம் முதலில் நாம் ஒரு புள்ளியை கண்டறிய முயற்சிப்போம் எனவே இந்தப் புள்ளியை கண்டறிய ஒரு குவி லென்சை பயன்படுத்திக் கொள்வோம் மற்றொரு குவி லென்சை இங்கே பொருத்துவோம் அதன் குவியத் தூரம் 50 மில்லி மீட்டர் ஆகும் இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் லேசர் விளக்கினை கதிர்கள் மண்டலத்தின் மேல் விழுந்து விளிம்பு விளைவு ஏற்பட்டு வெவ்வேறு தொலைவுகளில் பல குவிய புள்ளிகள் உருவாயின குறிப்பிட்ட தொலைவுகளில் குவிய புள்ளிகள் ஒவ்வொன்றாய் கிடைக்கும் இங்கே முதலாவது அடுத்து இரண்டாவது மூன்றாவது என வரிசையாக குவிய புள்ளிகள் கிடைக்கலாம் எனவே முதலில் நான் அவற்றை கண்டறிய வேண்டும் இப்போ நான் nth குவிய புள்ளியையும் கண்டறியலாம் இதில் b என்பது ஒரு குவிய புள்ளியின் தொலைவு எனவே bm என்பது fm குவிய புள்ளியின் தொலைவு ஆகும் இப்போது நாம் ஒரு குவி லென்சை பயன்படுத்தப் போகிறோம் இப்போது நாம் பிம்பங்களின் தொலைவை கண்டறியலாம் இந்த லென்சின் குவியத் தூரம் 5 சென்டிமீட்டர் ஆகும் மண்டல தகட்டின் பிம்பம் இக்குவி லென்சின் பொருளாகும் இந்த புள்ளி தோற்றுவாய் ஒளி லென்ஸில் புகுந்து இணை கதிர்களாக மாறுகின்றன அடுத்து இவை திரையில் விழுகின்றன மண்டல தகட்டில் என்ன பாங்கம் கிடைக்கிறதோ அதனை அப்படியே திரையில் குவித்து தருவதுதான் இந்த நான்காவது லென்சின் பணி ஆகும் எனவே இந்த லென்சை கொண்டு நாம் பிம்பத்தை கண்டறியலாம் எனவே இங்கே எந்தவகை பாங்கம் கிடைக்கிறதோ அது இத்திரையில் கிடைக்கும் எனவே நான்காவது லென்ஸ்க்கு மண்டல தகட்டின் பிம்பம்தான் பொருளாகும் எனவே இதுதான் லென்சின் u தொலைவாகும் இப்போது நமக்குத் திரையில் பிம்பம் மிகத்தொலைவில் கிடைக்கிறது கணக்கீட்டுக்காண சூத்திரம் v 1 by u plus 1 by u equal to 1 by f minus 1 by v ஆகும் லென்ஸ் மற்றும் திரைக்கு இடைப்பட்ட தொலைவை சோதனையின் மூலம் நாம் கண்டறியவேண்டும் அதற்குரிய u மதிப்பையும் கண்டறிய வேண்டும் இதுதான் uவின் தொலைவு ஆகும் அதனை நாம் கண்டறிய போகிறோம் எனக்கு ஏற்கனவே மண்டல தகட்டின் தொலைவு தெரியும் எனவே மண்டல தகடு மற்றும் நான்காவது லென்ஸ் L4க்கு இடையிலான வித்தியாசத்தை கொண்டு இடைப்பட்ட தொலைவை கண்டறியலாம் இதிலிருந்து வெவ்வேறு வரிசைக்கான u m மதிப்பை கழிக்க நமக்கு b m அல்லது f mன் தொலைவு கிடைத்துவிடும் L4 லென்சை நகர்த்திவிட்டு அதிக ஒளி அடர்த்தி மையத்தை கண்டறிய வேண்டும் அடுத்து நாம் L4 மற்றும் மண்டலத்தின் தொலைவுகளை கண்டறிந்து கொள்ள வேண்டும் மண்டல தகட்டின் தொலைவு ஏற்கனவே நமக்கு தெரியும் L4 மற்றும் திரையின் தொலைவு தெரிந்தால் இச்சமன்பாட்டில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏற்கனவே நமக்கு இந்த லென்சின் குவிய தூரம் தெரியும் எனவே இவைகளை கொண்டு நாம் vன் தொலைவை கண்டறியலாம் uன் மதிப்பை ஏற்கனவே சமன்பாட்டில் பயன்படுத்தி இருக்கிறோம் எனவே நாம் அளவுகளை கண்டறிந்து m versus f m இடையே வரைபடம் வரைய வேண்டும் ஏற்கனவே நாம் சொன்னபடி அளவுகளைக் m கண்டறிந்த பிறகு வரைபடம் வரைய வேண்டும் அதிலிருந்து சாய்வை கண்டறிய வேண்டும் இதிலிருந்து நாம் Fresnel உள் வளைவுகளின் ஆரத்தை கண்டறியலாம் இங்கிருந்து இணை கதிர்கள் வெளிவருகின்றன நாம் லேசர் விளக்கு லென்ஸ்கள் மற்றும் மண்டல தகட்டின் தொலைவுகளை கண்டறிந்து குறித்துக்கொள்ள வேண்டும் இவற்றை எல்லாம் ஏற்கனவே நான் குறித்து வைத்துள்ளேன் இவை எல்லாம் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன இவற்றை நாம் இடம் மாற்றம் செய்யக்கூடாது அப்போதுதான் நமக்கு இணை கதிர்கள் கிடைக்கும் அடிப்படையில் நாம் குவியத் தூரத்தை கண்டறிய வேண்டும் இங்கு நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் மண்டல தகட்டில் இருந்து நமக்கு பல குவிய புள்ளிகள் கிடைக்கின்றன அவை ஒவ்வொன்றும் லென்ஸ்க்கு பொருட்களாகும் இங்கே நமக்கு பல புள்ளிகளில் அவை கிடைக்கும் நான் திரை இருக்கும் பக்கத்திலிருந்து தொடங்குகிறேன் நான் முன்பே கூறியது போல நமக்கு அதிக அடர்த்தி மிகுந்த நடுப்பகுதி கொண்ட பிம்பம் கிடைக்க வேண்டும் பிம்பத்தின் நடுப்பகுதி ஒளிஅடர் மிகுந்ததாக கிடைக்கும்வரை குவிலென்ஸ் நகர்த்துகிறேன் இந்தத் தொலைவில் எனக்கு அது போன்ற ஒரு பிம்பம் கிடைக்கிறது இப்போது L 4ன் தொலைவை நான் குறித்துக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து நீங்கள் f mன் தொலைவை கண்டறியலாம் இங்கே mன் மதிப்பு தோராயமாக 1ஆக இருக்கலாம் இப்பொது நான் மேலும் நகர்த்தி அடுத்த பிம்ப தொலைவை கண்டறிய போகிறேன் இப்போது இரண்டாவது வரிசை பிம்பம் கிடைக்கிறது m equal to 2 இப்போது மேலும் நகர்த்தி அடுத்த வரிசைக்கான பிம்பத்தை கண்டறிய முயற்சிக்கிறேன் அதனால் நான் மெதுவாக நகர்த்த வேண்டும் இப்போது எனக்கு கிடைத்திருப்பது m equal to 3க்கான பிம்பம் ஆகும் அடுத்து நான் லேசாக நகர்த்தி m equal to 4க்கான பிம்பத்தை கண்டறிய வேண்டும் இப்படித்தான் நாம் L4 லென்ஸின் தொலைவை கண்டறிய வேண்டும் இதேபோல் நாம் வெவ்வேறு வரிசைகளுக்கான f mன் மதிப்பை கண்டறிய வேண்டும் இந்த அளவுகளைக் கொண்டு நாம் 1 by m versus f m வரைபடத்தை வரைய வேண்டும் அதன் சாய்வை கண்டறிந்து உள்வளைவு ஆரத்தை கண்டறிய வேண்டும் இறுதியாக நாம் சோதனை முடிவுகளை கோட்பாட்டு முடிவுகளுடன் ஒப்பிட்டு கொள்ளலாம் அதாவது s m should be square root of m இது மிகவும் அருமையான சோதனையாகும் மேலும் Fresnel விளிம்பு விளைவுக்கு சரியான உதாரணமாகும் Thank you for your attention